விரிவாக்கப்பட்ட மேற்பரப்புகள் III மாறுபடும் குறுக்கு பிரிவு பகுதி சரி கடைசி விரிவுரை வரை வெப்பப் போக்குவரத்தின் குறுக்குவெட்டுப் பகுதி மாறாத கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்புகள் நீட்டிக்கப்பட்ட பரப்புகளைப் பார்த்தோம் வெப்பப் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த விரிவுரையில் நாங்கள் நடத்திய விவாதம் உங்களுக்கு நினைவிருந்தால் வெப்பப் பரிமாற்ற குணகம் குறுக்குவெட்டுப் பகுதி வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவு மற்றும் வெப்பநிலை வேறுபாடு ஆகியவற்றை அதிகரிப்பதன் மூலம் என்ன செய்யலாம் என்று பார்த்தோம் எனவே இன்று நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் அதைக் கட்டியெழுப்பப் போகிறோம் மேலும் ரேடியல் அமைப்பில் இந்த வெப்பச்சலன மேற்பரப்பு அதிகரிப்பை எவ்வாறு அளவிடுவது என்பதைப் பார்க்கப் போகிறோம் அதாவது ரேடியல் அமைப்பில் உள்ள விஷயங்களைப் பார்க்கப் போகிறோம் எனவே நீங்கள் இங்கே பார்ப்பது சிலிண்டரைச் சுற்றி வைக்கப்படும் ஒரு துடுப்புடன் அந்த சிலிண்டரை வெளிப்புற விளிம்பில் வெட்டுவதுதான் இப்போது நாம் பார்க்கும் அடிப்படை சிலிண்டரின் வெளிப்புற ஆரம் r1 என்று வைத்துக் கொண்டால் குறுக்கு வெட்டுக் காட்சி அல்லது மேல் காட்சி இங்கே உள்ளது மேலும் நீங்கள் கருதும் துடுப்பின் வெளிப்புற ஆரம் மூலதனம் என்று சொல்லலாம் R மற்றும் துடுப்பின் மேல் மற்றும் கீழ் விளிம்பில் நிகழும் வெப்பப் பரிமாற்றம் என்று இருப்பிடத்தை விவரிக்க முடியுமானால் R இன் எந்த நிலையிலும் சமநிலையை வகைப்படுத்த ஒரு மாதிரியை எழுத முயற்சிக்கிறோம் என்று கூறலாம் துடுப்பின் தடிமன் T ஆக இருந்தால் வெப்பப் போக்குவரத்தின் குறுக்குவெட்டுப் பகுதி என்ன எந்த இடத்திலும் R வெப்பப் போக்குவரத்தின் குறுக்குவெட்டுப் பகுதி துடுப்பின் தடிமனால் பெருக்கப்படும் சுற்றளவாக இருக்கும் அந்த இடத்திலுள்ள சுற்றளவுக்கு 2 pi r என்பது t ஆல் பெருக்கப்படுகிறது அதாவது கடத்தல் வழியாக வெப்பப் போக்குவரத்தின் குறுக்கு வெட்டுப் பகுதி எனவே dAc Tr ஆனது 2 pi t ஆக கொடுக்கப்படுகிறது வெப்பச்சலனத்தின் வழியாக வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவு என்ன இதை நான் கடத்தல் வழியாக வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவு என்று சொல்கிறேன் அதுவே மேற்பரப்பைச் சுற்றியுள்ள மொத்தப் பரப்பாகவும் துடுப்பின் கீழ் மேற்பரப்பில் உள்ள நிழல் பகுதியாகவும் இருக்கும் ஏனெனில் நாம் வெப்பப் போக்குவரத்து முறையை துடுப்பின் மேல் மற்றும் கீழ் என இரண்டையும் கருத்தில் கொண்டு நடத்துகிறோம் எனவே பரப்பளவு 2pi ஆக இருக்கும் அந்த இடத்தின் ஆரம் r மற்றும் அடித்தளத்தின் வெளிப்புற விளிம்பின் இடத்தின் ஆரம் r1 ஆகும் எனவே மேல் மேற்பரப்பில் உள்ள வெப்பப் போக்குவரத்தின் நிகரப் பகுதி pi ஆகும் ஆனால் மேல் மற்றும் கீழிருந்து வெப்பப் போக்குவரத்து இருப்பதால் நீங்கள் 2 ஆல் பெருக்க வேண்டும் dAs dr 4pir வழங்கப்படுகிறது இவற்றை நாம் அறிந்தவுடன் துடுப்புக்கான பொதுவான மாதிரி சமன்பாடு நமக்குத் தெரிந்த பகுதிகளில் இவற்றை பயன்படுத்தி மாதிரியைக் கண்டறிய முடியும் எனவே பொதுவான மாதிரி d 2T dr2 1 Ac dAc dr dT dr h kAc dAs dr T T∞ க்கு சமம் இதில் T∞ சுற்றியுள்ள திரவத்தின் வெப்பநிலை இப்போது இந்த அளவுகளை நாம் செருகலாம் அது Ac2pirt dAc dr2pit ஆக இருக்கும் எனவே d 2T dr2 1 2pirt 2pitdtdr h k2pirt 4pir T T∞ஆக இருக்கும் இதை d2 என்று மீண்டும் எழுத முடிந்தால் எல்லா விதிமுறைகளையும் என்னால் ரத்து செய்ய முடியும் d 2T dr2 1 r dtdr 2h ktT T∞ சமம் இந்த மாதிரி சமன்பாடு துடுப்பில் பரவல் மற்றும் மேல் மற்றும் கீழ் பரப்புகளில் இருந்து வெப்பச்சலனத்தின் வழியாக வெப்பப் போக்குவரத்தை முழுமையாக விவரிக்கிறது முதல் பதம் இடது புறம் துடுப்பில் வெப்பப் பரவலைப் படம்பிடிக்கிறது மற்றும் வலது புறம் துடுப்பின் மேல் மற்றும் கீழ் இருந்து வெப்பச்சலனம் வழியாக வெப்பப் போக்குவரத்தைப் பிடிக்கிறது Tb என்பது அடிப்படை வெப்பநிலையாக இருந்தால் rr1க்கு சமமாகும் போது T ஆனது Tb ஆக இருக்கும் மேலும் நான் அடிபட்டாடிக் எல்லை நிபந்தனையை விதிக்கிறேன் என்று சொன்னால் நேற்று நாம் பட்டியலிட்ட அந்த 4 எல்லை நிபந்தனைகளில் ஏதேனும் இருந்தால் கொள்கையளவில் நான் அடிபயாடிக் அல்லாததை வைக்கலாம் அந்த 4 எல்லை நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்றைக் கொள்கையாக்கியது எனவே அடியாபாடிக் எல்லை நிலைக்கான ஃப்ளக்ஸ் இல்லாத இரண்டாவது வழக்கை வைக்கிறோம் என்று சொல்லலாம் மேலும் இந்த சமன்பாட்டை நாம் தீர்க்கலாம் இந்த சிக்கலின் ஈஜென் செயல்பாடுகளின் தன்மை என்னவாக இருக்கும் இது ஒரு ஈஜென் மதிப்பு சிக்கலாகும் ஏனெனில் நீங்கள் ரேடியல் ஆயத்தொகுப்புகளை பார்க்க முடியும் ரேடியல் ஆயத்தொகுப்புகளில் மற்ற ஈஜென் செயல்பாடுகள் என்ன ரேடியல் ஆயத்தொலைவுகளில் தனித்துவமான ஈஜென் செயல்பாடுகள் என்ன I என்பது ஒன்று இல்லை அது ஒரு கூட்டுத்தொகையாக இருக்க வேண்டும் அது ஒரு தொடர் கூட்டுத்தொகையாக இருக்க வேண்டும் நம்மிடம் 4 வகைகள் உள்ளன J உள்ளது Y உள்ளது I உள்ளது மற்றும் K உள்ளது இவை 4 வெவ்வேறு வகைகள் பொறுத்தும் உங்களிடம் உள்ள பாடநெறி செயல்பாடுகளைப் பொறுத்தும் பல்வேறு வகையான ஈஜென் செயல்பாடுகளைப் பெறுகிறது எனவே இந்த வகையான பிரச்சனைகளுக்கு ஒரு கணத்தில் ஈஜென் செயல்பாடுகள் அடிப்படையில் I மற்றும் K ஆகியவற்றை நன்கு வரையறுக்கின்றன m என்றால் என்ன இவை இந்த சமன்பாட்டிற்கான 2 ஈஜென் செயல்பாடுகள் மற்றும் உங்களுக்குத் தெரிந்தால் இவை பெசல் செயல்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இவை பெசல் செயல்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இதை பெசல் சமன்பாடுகள் வடிவில் எழுதலாம் அது பெசல் சமன்பாட்டிற்கான ஈஜென் செயல்பாடுகளாக இருக்கும் இவற்றை எவ்வாறு பெறுவது என்பது கடந்த விரிவுரையில் நாம் செய்ததைப் போன்ற ஒரு மாற்றீட்டை உருவாக்கி பெறுகிறோம் தீட்டாவை க்கு சமம் என்று சொல்கிறோம் நீங்கள் m2 2hkt என்று சொல்கிறீர்கள் இந்த சமன்பாடுகளை d 2 dr2 1rd dr m2 மற்றும் எல்லை நிலை r இல் உள்ள தீட்டா r 1 க்கு சமமாக இருக்கும் இதை rr1 b எனலாம் மற்றும் d dr இல் மூலதனம் rR க்கு சமமாக இருக்கும் இதை d dr | rR 0 நான் இந்த தீர்வை செய்யவில்லை இதை நீங்கள் புரிந்துகொண்டு நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு தீர்வு தருகிறேன் எனவே R என்பது துடுப்பின் வெளிப்புற ஆரம் அதுதான் தீர்வு மற்றும் கடந்த விரிவுரையில் நாம் செய்ததைப் போலவே துடுப்பால் மாற்றப்படும் நிகர வெப்ப பரிமாற்ற மொத்த வெப்பம் என்ன என்பதை ஒருவர் பெறலாம் எப்போது நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பும் துடுப்பில் செயல்முறை நிகழ்கிறது என்பதைக் கவனியுங்கள் மொத்த வெப்ப பரிமாற்ற வீதம் என்ன என்பதைக் கவனியுங்கள் மாணவர் பெசலில் என்ன இருக்கிறது இங் என்பது பெசல் செயல்பாடுகள் மாணவர் எனவே பெசல் எங்கே நான்கு பெசல் செயல்பாடுகள் உள்ளன இவை முதல் வகை என்று அழைக்கப்படுகின்றன மற்றும் J என்பது 0 வகையானது J மற்றும் Y ஆகிய நான்கு பெசல் செயல்பாடுகள் உள்ளன நீங்கள் மாற்றியமைக்கப்பட்டிருந்தால் 2 வகையான பெசல் சமன்பாடுகள் உள்ளன ஒன்று வழக்கமான சமன்பாடு மற்றொன்று மாற்றியமைக்கப்பட்டது உங்களிடம் இருந்தால் உங்களுக்கு இரண்டு ஈஜென் மதிப்பு சிக்கல்கள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் பெறும் தீர்வு J மற்றும் Y மற்றும் இதுபோன்ற சிக்கல்கள் இருக்கும்போது உங்களுக்கு I0 மற்றும் K கிடைக்கும் எனவே நீங்கள் திரும்பிச் சென்று பெசல் சமன்பாடு தீர்வுகளைப் படிக்க வேண்டும் பெசல் செயல்பாடுகளைப் பற்றி மேலும் தெரிந்துகொள்ள ஆர்வமுள்ளவர்கள் புத்தகத்தைப் படிக்க வேண்டும் கார்ஸ்லாவ் மற்றும் ஜேகர் சாலிட்ஸில் வெப்ப கடத்தல் என்று அழைக்கப்படும் குறிப்பை நான் உங்களுக்கு தருகிறேன் இது 50 களின் நடுப்பகுதியில் அல்லது 60 களின் முற்பகுதியில் வெளியிடப்பட்டது என்று நினைக்கிறேன் கடத்துதலுடன் தொடர்புடைய பெரும்பாலான சிக்கல்களுக்கு இது ஒரு தங்கத் தரத்தைப் போன்றது மேலும் இந்த பெசல் செயல்பாடுகளில் இருந்து பல்வேறு வகையான தீர்வுகள் மற்றும் பல்வேறு இயல்புகள் என்ன என்பதை நீங்கள் வெளிப்படையாகக் காண்பீர்கள் பல்வேறு வகையான பிரச்சனைகளின் தன்மை மற்றும் பல்வேறு வகையான தீர்வுகளின் தன்மை என்ன என்பதை காண்பீர்கள் எனவே உங்களில் சிலர் இந்த புத்தகத்தை சென்று படிக்க வேண்டும் இது மிகவும் நன்றாக எழுதப்பட்ட புத்தகம் மேலும் இது மிகவும் தெளிவாக வழங்கப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்த வெப்பப் போக்குவரத்து விகிதத்தைக் கண்டறிய வேண்டும் என்று சொன்னோம் அதுவும் நாம் உள்ளுணர்வாகச் செய்த விதத்தைப் போலவே மிக எளிமையாகக் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னோம் அது rr 1 க்கு சமமாக qf K dTdr ஆல் கொடுக்கப்பட்டது என்று சொன்னோம் துடுப்பு வழியாக கடத்தப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு என்றால் அடிப்படை எனவே அந்த உள்ளுணர்வு வாதத்தின் அடிப்படையில் மொத்த வெப்பப் பரிமாற்ற வீதம் என்ன என்பதைக் கண்டறியலாம் அது k 2pir 1 t ஆக கிடைக்கும் மேலும் இதேபோல் மூலம் வரையறுக்கப்பட்ட துடுப்பு செயல்திறனைக் கண்டறிய முடியும் q max என்பது அதிகபட்ச சாத்தியமான வெப்பப் பரிமாற்ற வீதம் அது துடுப்பு அதிகபட்ச வெப்ப பரிமாற்ற வீதத்தை அடையும் போது கொடுக்கப்படுகிறது அனைத்து துடுப்புகளும் நிலையான வெப்பநிலையில் பராமரிக்கப்பட்டு அடித்தளத்தின் வெப்பநிலைக்கு சமமாக இருக்கும் போது அது qf ஆனது 2 piR2 -r12 h இது qf 2 piR2 -r12 h மற்றும் அனைத்து வெளிப்பாடுகளும் 2 ஆக இருக்கும் எனவே ஆக இருக்க வேண்டும்

இது மொத்த வெப்பப் பரிமாற்ற வீதக் குறிப்பு இது துடுப்பின் மொத்த ஆரத்தின் செயல்பாடு எனவே அதுவே ரேடியல் திசையில் இருக்கும் துடுப்பின் செயல்திறன் இதுவரை ஒரே ஒரு துடுப்பை மட்டுமே பார்த்தோம் நான் உங்களுக்குச் சொன்ன கார் ரேடியேட்டரா அல்லது ஈரப்பதமாக்கும் சக்தி ஆகிய எல்லா உதாரணங்களையும் வைத்து பல துடுப்புகள் இருக்கும் என்பதை பார்த்தோம் எனவே பல துடுப்புகள் இருக்கும்போது என்ன நடக்கும் மொத்த வெப்பப் பரிமாற்ற வீதத்தை எப்படிக் கண்டுபிடிப்பது அந்த கேள்வி இறுதியில் எனக்கு என்ன வேண்டும் என்று சொல்கிறது மொத்த வெப்ப பரிமாற்ற வீதத்தைக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் என்னிடம் பல துடுப்புகள் இருந்தால் மற்றும் 1 துடுப்பிலிருந்து மொத்த வெப்ப பரிமாற்ற வீதத்தைக் கண்டுபிடிக்க முடியும் மொத்த வெப்ப பரிமாற்ற வீதம் என்னவென்று எனக்குத் தெரிந்தால் இந்த அனைத்து துடுப்புகளும் ஒரே மாதிரியானவை என்று நான் கருதினால் இந்த அனைத்து துடுப்புகளின் வடிவவியலும் பொதுவாக ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே பல துடுப்புகள் மற்றும் அனைத்து துடுப்புகளும் ஒரே வடிவவியலைக் கொண்டிருக்கின்றன என்று நான் கூறினால் எங்களிடம் உள்ள அனைத்து துடுப்புகளும் ஒரே வடிவவியலில் உள்ளன என்று நான் கருதினால் ஒட்டுமொத்த செயல்திறன் என அழைக்கப்படும் ஒன்றை நான் வரையறுக்க முடியும் இது பரிமாற்றப்படும் மொத்த வெப்பமான ஆகும் பரிமாற்றப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு அனைத்து துடுப்புகளும் ஒன்றாக மாற்றப்படும் அதிகபட்ச வெப்பத்தால் வகுக்கப்படும் ஆக Af என்பது மொத்தப் பரப்பளவு என்று வைத்துக் கொள்வோம் இங்கு மொத்தப் பரப்பளவு என்று நான் கூறும்போது எல்லாத் துடுப்புகளின் பரப்பளவும் வெளிப்பட்ட தளத்தின் பரப்பளவு இப்போது படம் வரைவதற்குப் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இது நான் வரைந்த படம் துடுப்புகளைப் பற்றி நாங்கள் விவாதத்தைத் தொடங்கியபோது இதை விவாதித்தோம் 2 துடுப்புகள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் கொள்கையளவில் முதல் துடுப்பின் மேல் கீழ் மேற்பரப்பில் இருந்து வெப்பப் பரிமாற்றம் நிகழும் நான் இதை 1 ஆகக் குறித்தால் இரண்டாவது துடுப்பின் மேல் கீழ் மேற்பரப்பில் இருந்து துடுப்பு எண் 2 எனக் குறித்தால் அடித்தளத்தின் அனைத்து வெளிப்படும் பகுதியும் சரி நீங்கள் பல துடுப்புகளைக் கொண்டிருக்கும் போது இது போன்ற கலவை அமைப்பிலிருந்து கிடைக்கும் வெப்பப் போக்குவரத்திற்குக் கிடைக்கும் மொத்தப் பரப்பளவு கிடைக்கக்கூடிய அனைத்து துடுப்புகளின் பரப்பளவு உடன் சேர்க்கப்பட்டு வெளிப்படும் தளத்தின் பரப்பளவாக இருக்கும் எனவே N துடுப்புகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அனைத்து துடுப்புகளின் பரப்பளவு என்பது N தனிப்பட்ட துடுப்பின் பரப்பளவு Ab Ab என்பது வெப்பப் போக்குவரத்துக்கு கிடைக்கக்கூடிய அடித்தளத்தின் பரப்பளவைக் கூறலாம் அதுதான் இடையில் கிடைக்கும் பகுதி மற்றும் அடித்தளத்தின் பரப்பளவு வெப்பப் போக்குவரத்திற்குக் கிடைக்கும் மொத்தப் பரப்பளவு இப்போது N Af Ab ஆக வழங்கப்படுகிறது qt என்றால் என்ன qt என்பது வெப்பத்தின் மொத்த அளவு qt N qf எனவே qf என்பது ஒரு துடுப்பில் இருந்து அடித்தள திரவம் வெப்பத்தின் மொத்த அளவு துடுப்பின் பரப்பளவை N h துடுப்பின் பகுதிஆக எழுதலாம் ஒரு துடுப்பின் செயல்திறனை இங்கே குறிப்போம் என்பதை நினைவில் கொள்ளவும் இது ஒரு ஒற்றைத் துடுப்பின் செயல்திறனின் வரையறை அந்த வரையறையின் அடிப்படையில் N hAf N துடுப்புகளால் ஒன்றாகக் கடத்தப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு மற்றும் அடித்தளத்தால் கடத்தப்படும் வெப்பத்தின் அளவாக இருக்கும் நியூட்டனின் குளிரூட்டும் விதியின்படி துடுப்பின் பகுதி h ஆல் வழங்கப்படுகிறது எனவே இங்கே தீட்டா நான் ஏற்கனவே உள்ளூர் வெப்பநிலை மற்றும் திரவ வெப்பநிலை வேறுபாட்டைக் கணக்கிடுகிறேன் என்பதை நினைவில் கொள்க நான் தீட்டாவைப் பயன்படுத்தி வரும் பெயரிடல் அடிப்படையில் T T ∞ T T முடிவிலி T முடிவிலி சுற்றி பாயும் திரவத்தின் வெப்பநிலை இந்த கலவை அமைப்பால் கடத்தப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு N h Afh Ab ஆகவும் இருக்கும் இப்போது இவை அனைத்தையும் இங்கே வைத்திருந்தால் இருக்கும் கலவையில் உள்ள இடம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது இது அடிப்படை வெப்பநிலை மற்றும் மாறிலிக்கு சமமாக இருக்கும் இது அந்த கலப்பு அமைப்பால் கடத்தப்படும் அதிகபட்ச வெப்பமாக இருக்கும் ஆனது மொத்த பரப்பளவின் பாதுகாப்பிலிருந்து பகுதியின் N மடங்குகளால் கழித்து வழங்கப்படுகிறது N எனவே இதை மாற்றினால்

நாம் ஒரு எளிய இயற்கணித மறுசீரமைப்பைச் செய்யலாம் அதாவது இந்த 1 N Af At ஆக மாறும் கலவை அமைப்பின் செயல்திறனை இப்போது ஒரு துடுப்பின் செயல்திறன் அடிப்படையில் எளிதாக வெளிப்படுத்த முடியும் எனவே அது உங்களுக்குச் சொல்வது என்னவென்றால் நீங்கள் செய்த ஒரு துடுப்பில் வெப்பப் போக்குவரத்து செயல்முறையை மாதிரியாகக் கொண்டு அளவிட முடிந்தால் கலவை அமைப்பிலிருந்து மொத்த வெப்பப் போக்குவரத்து வீதத்தை எளிமையாகப் பெருக்குவதன் மூலம் எளிதாகக் கண்டறியலாம் எனவே qt என்பது இதிலிருந்து கலப்பு அமைப்பினால் கடத்தப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு என்ன என்பதைக் கண்டறிய முடியும்

அதாவது hAt theta b 1N ஆக உள்ளது எனவே n அதிகரிக்கும் போது வெப்பப் போக்குவரத்து விகிதம் அதிகரிக்கிறது இந்த வெளிப்பாட்டிலிருந்து நீங்கள் உள்ளுணர்வாக யூகிக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் அடைய விரும்புவது இதுதான் பல துடுப்புகளை வைப்பதன் மூலம் நீங்கள் வெப்ப பரிமாற்ற வீதத்தை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் இதையே வெளிப்பாடு காட்டுகிறது N ஐ அதிகரிப்பதன் மூலம் அது மொத்த வெப்ப பரிமாற்ற வீதத்தை அதிகரிக்கிறது நீங்கள் எந்த நேரத்திலும் இதுபோன்ற அளவீட்டு கணக்கீடுகளைச் செய்வது மிகவும் முக்கியமானது நீங்கள் கணிப்பது சரியாக உள்ளதா என்பதை நீங்கள் உள்ளுணர்வாக யூகிக்கிறீர்களா அல்லது ஏன் இல்லை என்பதை எப்போதும் சரிபார்க்க வேண்டும் மேலும் Af அது Af என்பது எப்படியும் 1 க்கும் குறைவான அளவாகும் அது முக்கியமில்லை இல்லையா Af உங்களுக்குத் தெரிந்த வரையில் ஒரு துடுப்பின் செயல்திறன் என்னவென்று எனக்குத் தெரியும் அந்தத் துடுப்பின் வடிவவியலையும் வெவ்வேறு இடங்களிலும் நான் நகலெடுத்தால் வெப்பப் பரிமாற்ற வீதம் அதிகரிக்கும் இப்போது அவை அனைத்தும் உண்மை என்று வைத்துக்கொள்வோம் அதாவது துடுப்பு எப்போதும் திரவத்துடன் வெளிப்படும் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு விஷயமே இல்லை துடுப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் வெப்பப் போக்குவரத்து விகிதம் அதிகரிக்கும் என்று வெளிப்பாடு கணிக்கிறதா Af 1 ஐ விட குறைவாக உள்ளது அது சரி எனவே இது அதிகபட்ச உரிமை என்பதை நினைவில் கொள்ளவும் நீங்கள் N ஐ அதிகரிக்கும்போது என்ன நடக்கும் மாணவன் சார் குறைகிறது எது நீங்கள் துடுப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்போது Af At அதிகரிக்கப் போகிறது என்பதைக் கவனியுங்கள் எனவே இந்த வெளிப்பாட்டிலிருந்து பார்ப்பது மிகவும் தெளிவாகத் தெரியவில்லை At இன் பல்வேறு மதிப்புகளுக்கு உண்மையில் நீங்கள் துடுப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்போது At மேலும் அதிகரித்து வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் At அங்கு நிலையானது அல்ல எந்தவொரு குறிப்பிட்ட அமைப்பிற்கும் நாம் முதலில் செய்ய வேண்டியது பல துடுப்புகளைச் சேர்ப்பதன் மூலம் வெப்பப் பரிமாற்றப் பகுதியை அதிகரிக்கும்போது நீங்கள் துடுப்புகளின் எண்ணிக்கைக்கு எதிராக qt ஒரு யுக்தியை செய்ய வேண்டும் எனவே நீங்கள் துடுப்புகளின் எண்ணிக்கையுடன் qt அதிகரிக்கப் போகிறீர்கள் என்றால் மட்டுமே அத்தகைய கட்டுமானத்தை உருவாக்குவது பயனுள்ளது இல்லையெனில் எந்த அர்த்தமும் இல்லை எனவே நீங்கள் சரிபார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் கொடுக்கப்பட்ட அமைப்பிற்கு qt அதாவது அது நேரியல் இல்லாத அமைப்பிற்கு நீங்கள் உண்மையில் கட்டமைக்கும் துடுப்புகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து qt நேரியல் முறையில் அதிகரித்தால் ஒரு எளிமையான வெளிப்பாடு கிடைக்கும் உண்மையில் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய துடுப்புகளின் எண்ணிக்கையை இப்படித்தான் அமைக்கிறீர்கள் எடுத்துச் செல்லப்படும் எனது மொத்த வெப்பத்தின் மூலம் அதிகரிக்கப் போகும் துடுப்புகளின் மொத்த எண்ணிக்கை என்ன அது அதிகரிக்கவில்லை என்றால் அதைச் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை கூடுதல் துடுப்புகள் வைப்பது பண விரயம் இது மிகவும் விலை உயர்ந்தது மூலம் எந்திரம் மற்றும் புதிய கூறுகளைச் சேர்ப்பது மலிவான பணி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்திரம் செய்வது மற்றும் ஏற்கனவே உள்ள அமைப்பில் பொருட்களை சேர்ப்பது மிகவும் விலை உயர்ந்தது நேரடி வெளிப்படையான செலவுகள் நிறைய உள்ளன இந்த வகையான விஷயங்களில் மறைமுகமான செலவுகள் நிறைய உள்ளன நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய அதிகபட்ச துடுப்புகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் உண்மையில் இது மாடலிங் செய்வதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துடுப்புகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து மாற்றப்படும் வெப்பத்தின் அதிகபட்ச அல்லது உகந்த அளவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இல்லையெனில் இதை மாற்ற ஆலையை மூட விரும்பவில்லை எனவே ஆலையை மூடும் போது வெப்ப பரிமாற்ற கருவி இருக்கும் இடத்தில் பெரிய ஆலை இயங்கினால் வடிவமைப்பை மாற்ற வேண்டுமானால் ஆலையை மூட வேண்டும் ஆலையை மூடுவதற்கு மறைமுகமாக நிறைய பணம் செலவாகிறது எனவே அது குறிப்பிட்ட செயல்முறையின் பொருளாதாரத்தை மிகவும் பாதிக்கிறது எனவே நீங்கள் ஒரு கட்டுமானத்தை உருவாக்க முயற்சிக்கும் முன்பே உகந்த எண் என்ன என்பதைக் கண்டறிய இந்த மாடலிங் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் இந்த பொறியியல் வகுப்பை மட்டுமல்ல வேறு எந்த பொறியியல் அமைப்பையும் நீங்கள் உருவாக்கும் மாதிரியின் முக்கியமான அம்சம் இதுவாகும் மாடலிங்கின் முதன்மை நோக்கங்களில் இதுவும் ஒன்று